வணக்கம் உங்கள் அனைவரையும் பகுதி 3 வடிவமைப்பு சிந்தனைக்கான வழிமுறை பதினைந்தாவது பாடத்திற்கு வரவேற்கிறேன் முந்தைய பாடத்தில் அறிவுறுத்தலுக்கான உருவகப்படுத்துதல் அணுகுமுறை குறித்து பார்த்தோம் இந்த பாடத்தில் பொறியியல் வடிவமைப்பு சிந்தனைக்கான வழிமுறைகளைப் புரிந்துகொள்வோம் வடிவமைப்பு ஒரு அர்த்தத்தில் பொறியியலின் சாராம்சமாகும் வடிவமைப்பு ஒரு தேவையை அடையாளம் காண்பதில் தொடங்கி ஒரு பயனரின் கைகளில் உள்ள தயாரிப்பு அல்லது அமைப்போடு முடிவடைகிறது இது முதன்மையாக பகுப்பாய்வைக் காட்டிலும் தொகுப்புடன் தொடர்புடையது இது பொறியியல் அறிவியலின் மையமாகும் இது ஒரு பிரபலமான வரையறை மற்றொரு வரையறை வடிவமைப்பு பொறியியலை வரையறுக்கிறது சமுதாயத்தை மேம்படுத்த புதிய விஷயங்களை உருவாக்குவது ஒரு பொறியாளரின் வேலை வடிவமைப்பில் மாணவர்களுக்கு அடிப்படைக் கல்வியை வழங்குவது பல்கலைக்கழகத்தின் கடமையாகும் பகுப்பாய்வில் கவனம் செலுத்தும் அடிப்படையான இன்ஜினியரிங் அறிவியல் படிப்புகளை நாம் கற்பிப்பதோடு அல்லாமல் மாணவர்களுக்கு தொகுப்பு செயல்பாடான பொறியியல் வடிவமைப்பில் நன்கு பயிற்சி அளிக்க வேண்டும் பொறியியல் வடிவமைப்பின் வரையறைக்கு மற்றொரு பிரபலமான அணுகுமுறை பொறியியல் வடிவமைப்பு என்பது ஒரு முறையான புத்திசாலித்தனமான செயல்முறையாகும் இதில் வடிவமைப்பாளர்கள் சாதனங்கள் அமைப்புகள் அல்லது செயல்முறைகளுக்கான கருத்துக்களை உருவாக்கி மதிப்பீடு செய்து குறிப்பிடுகின்றனர் அதன் வடிவம் மற்றும் செயல்பாடு வாடிக்கையாளர்களின் குறிக்கோள்களை அல்லது பயனர்களின் தேவைகளை சில தடைகளுடன் கூடிய ஒரு குறிப்பிட்ட தொகுப்பை திருப்தி செய்யும் போது அடைகிறது இது சற்று விரிவாகத் தெரிகிறது ஆனால் இது பொறியியல் வடிவமைப்பின் சாரத்தை குறிக்கிறது Bloom வகைபிரிப்பின் படி நாம் பொதுவாகப் பயன்படுத்துவதை விட சற்றே வித்தியாசமான முறையில் அவர் "concept" என்ற வார்த்தையைப் பயன்படுத்துகிறார் என்பதைக் கவனியுங்கள் இந்த சூழலில் அவர் பொதுவாகக் குறிப்பிடுவது யாதென்றால் செயல்பாட்டைக் குறிப்பிடுவது அல்லது குறிப்பிட்ட சாதனம் அல்லது அமைப்பு பயன்படுத்தப்பட வேண்டிய பயன்பாட்டைக் குறிப்பிடுவது எனவே வடிவமைப்பு சிக்கல்கள் வடிவமைப்பாளருக்கு ஒரு வாடிக்கையாளர் இருப்பதைப் பிரதிபலிக்கின்றன இதன் விளைவாக வாடிக்கையாளர்களாக அழைக்கப்படும் இறுதி பயனர்களின் தொகுப்பை மனதில் வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய நன்மைக்காக வடிவமைப்பு கலைப்பொருள் உருவாக்கப்படுகிறது வடிவமைப்பு செயல்முறை ஒரு சிக்கலான அறிவாற்றல் செயல்முறை வடிவமைப்பு பொதுவாக கற்றுக்கொள்வது கடினம் என்றும் உலகளவில் கற்பிப்பது கடினம் என்றும் கருதப்படுகிறது வடிவமைப்பு சிந்தனை என்பது சிக்கலான அறிவாற்றல் மற்றும் செயல்முறையை பிரதிபலிக்கிறது மற்றும் தீர்வுகளை உருவாக்கும் போது வடிவமைப்பாளர்கள் ஈடுபடும் கற்றலை குறிக்கிறது எனவே வடிவமைப்பு என்பது கலைப்பொருளை உருவாக்குவதற்கான உண்மையான செயல்முறை மற்றும் வடிவமைப்பு சிந்தனை என்பது அறிவாற்றல் செயல்முறை ஆகும் இது வடிவமைப்பாளர்களின் மனதில் நடக்கிறது 1987 ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட "வடிவமைப்பு சிந்தனை" என்ற தலைப்பில் Peter Rowe என்பவரால் "வடிவமைப்பு சிந்தனை" என்ற சொல் முதன்முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது அவரது புத்தகத்தின் மையமானது கட்டிடக்கலை மற்றும் நகர்ப்புறத் திட்டங்களில் வடிவமைப்பு சிந்தனை ஆகும் இது வடிவமைப்பின் வடிவங்களின் தோற்றத்திற்கு ஒத்ததாகும் வடிவமைப்பின் வடிவங்கள் கட்டிடக்கலை சூழலிலும் எழுந்தன ஆனால் பின்னர் கணினி அறிவியல் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொடர்புடைய பகுதிகளில் மிகவும் பிரபலமாகிவிட்டன இதேபோல் வடிவமைப்பு சிந்தனை என்ற சொல் கட்டிடக்கலை மற்றும் நகர்ப்புற திட்டமிடல் சூழலில் எழுந்தது ஆனால் இப்போது இது முழு பொறியியல் சமூகத்திலும் மிகவும் பிரபலமாக பயன்படுத்தப்படுகிறது பொறியியல் வடிவமைப்பின் ஒரு குறிப்பிட்ட சூழலில் வடிவமைப்பு சிந்தனை இப்போது பொறியியல் பாடத்திட்டத்தின் ஒருங்கிணைந்த மற்றும் தேவையான அங்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது MITயின் CDIO மனதில் எண்ணங்கொள் வடிவமைத்தல் செயல்படுத்துதல் செயல்படுதல் முன்முயற்சி பெரும்பாலும் மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டு ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தின் டி ஸ்கூலும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அது குறிப்பாக இளங்கலை பொறியியல் பாடத்திட்டத்தின் சூழலில் இல்லை NBA ஆல் குறிப்பிடப்பட்ட பல நிரல் முடிவுகள் பொறியியல் வடிவமைப்போடு நேரடியாக தொடர்புடைய திறன்களைக் குறிக்கின்றன பொறியியல் வடிவமைப்பாளர்கள் ஒரு அமைப்பு சூழலில் செயல்படுகிறார்கள் அவர்கள் முன் செல்லும் போது முடிவுகளை எடுப்பார்கள் ஒரு சமூக செயல்பாட்டில் அணிகளின் ஒத்துழைப்புடன் செயல்படுகிறார்கள் மற்றும் ஒருவருக்கொருவர் பல மொழிகளைப் பேசுகிறார்கள் இவை வடிவமைப்பு மொழிகள் இந்த திறன்களை எளிதாக்குவதற்கான வழிமுறை மிகவும் சிக்கலான வடிவமைப்பு நடவடிக்கையாகும் நாம் இதை அறிவுறுத்தல் வடிவமைப்பின் செயல்பாடு என்று கூறலாம் பொறியியல் வடிவமைப்பு சிந்தனை சில முக்கிய அம்சங்கள் பொறியியல் வடிவமைப்பு சிந்தனை கற்பித்தல் மற்றும் கற்றல் குறிப்பிலிருந்து தழுவியவை உண்டாக்கும் திறன் சார்ந்த கேள்விகள் இந்த சிக்கல்கள் அனைத்தையும் சுருக்கமாகப் பார்க்க போகிறோம் அமைப்புகளின் சிந்தனை நிச்சயமற்ற தன்மை வடிவமைப்பு முடிவு தேர்வுகள் குழுப்பணி காட்சிப்படுத்தல் படைப்பாற்றல் வடிவமைப்பு மொழிகளில் தொடர்பு ஆகியவைகளாகும் வடிவமைப்பு சிந்தனைக்கான வழிமுறைகள் இந்த பிரச்சினைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்ய வேண்டும் மற்றும் இவை அனைத்திலும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் பாரம்பரிய பொறியியல் படிப்புகள் ஆழமான பகுத்தறிவு கேள்விகளை மனதில் உண்டாக்குகின்றன ஆனால் பதில்கள் தொடர்புடைய அறிவு களத்தில் 'உண்மையான' பதில்களுடன் ஒன்றிணைய வேண்டும் அதாவது கேள்வியின் பொருள் உண்மையான அல்லது சரியான பதிலை அடைவதுதான் இதற்கு மாறாக வடிவமைப்பு சிந்தனையின் போது எழும் கேள்விகள் இயற்கையில் ஆராயக்கூடியவை மற்றும் அவற்றின் நோக்கங்கள் உண்மையான பதில்கள் அல்ல சில நன்கு வரையறுக்கப்பட்ட சரியான உண்மையான பதில்கள் என்ற பொருளை அடைகிறதுஆனால் வாடிக்கையாளர்களின் கூடுதல் யோசனைகள் மற்றும் நோக்கங்கள் தீர்வை வடிவமைக்க பயனுள்ளதாக இருக்கும் இது தேவைகள் அல்லது மறைமுகமான தேவைகள் அல்லது வாடிக்கையாளர்களின் நோக்கங்களை வெளிப்படுத்தும் ஒரு செயல்முறையாகும் அவை இயற்கையில் அதிக உருவாக்கம் கொண்டவை உண்மையான பதில் போன்ற எதுவும் இல்லை ஆனால் அவை இயற்கையில் ஆராயக்கூடிய முறையில் உள்ளன பொதுவாக இந்த இரண்டு வகையான கேள்விகளும் முறையே ஒன்றிணைந்த சிந்தனை மற்றும் மாறுபட்ட சிந்தனை என அழைக்கப்படுகின்றன பெரும்பாலான பொறியியல் பாடத்திட்டங்கள் மாணவர்களை ஒன்றிணைந்த சிந்தனையில் பயிற்றுவிக்கின்றன வடிவமைப்பு சிந்தனையில் மாறுபட்ட விசாரணையை கற்பித்தல் பொதுவாக பொறியியல் பாடத்திட்டத்தில் குறிப்பிடப்படுவதில்லை மாணவர்களுக்கு கற்றல் அடிப்படையிலான கேள்விகளை கேட்க வழக்கு ஆய்வு அடிப்படையிலான குழு விவாதங்கள் உதவும் உருவாக்கும் கேள்விகளைக் கேட்கும் திறனை உருவாக்குவதற்கும் முக்கியத்துவத்தைப் புரிந்துகொள்வதற்கும் வளர்ப்பதற்கும் மாணவர்களுக்கு வெளிப்படையான பயிற்சி தேவை சாத்தியமான இடங்களில் உண்மையான வாடிக்கையாளர்களுடனான தொடர்புகள் மற்றும் பயிற்றுவிப்பாளரிடமிருந்து வரும் வழிகாட்டுதல் பெரும் உதவியாக இருக்கும் பங்கு விளையாட்டு உருவகப்படுத்துதல் விளையாட்டுகளும் நிச்சயமாக உதவும் நிறுவனங்கள் இதுபோன்ற செயல்களுக்கு உணர்வுப்பூர்வமாக திட்டமிட வேண்டும் ஏனென்றால் வழக்கமான படிப்புகள் ஒன்றிணைந்த கேள்விகள் ஒன்றிணைந்த சிந்தனை ஆகியவற்றில் மட்டுமே கவனம் செலுத்துகின்றன மேலும் மாறுபட்ட சிந்தனை உருவாக்கும் கேள்விகளுக்கு சிறப்பு கவனம் தேவை மாணவர்கள் அந்த திறன்களைப் பெற வேண்டுமானால் சிறப்பு கவனம் தேவை பொறியியல் அமைப்புகள் வேகமாக மிகவும் லட்சியமாகவும் சிக்கலானதாகவும் மாறி வருகின்றன திறன்கள் அதிகரிக்கும் போது தொழில்நுட்பங்கள் மிகவும் அதி நவீனமாக மாறும்போது வாடிக்கையாளர்களின் லட்சியங்கள் மிகவும் சிக்கலானதாக மாறும் போது அமைப்புகளும் மிகவும் சிக்கலானதாக மாறுகின்றன NBAஇன் POக்கள் வடிவமைப்பாளர்கள் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை சமூகம் சட்ட சிக்கல்கள் மற்றும் பலவற்றைக் கருத்தில் கொள்ள வேண்டும் என கூறுகிறது ஒரு அமைப்பின் பல பகுதிகளுக்கிடையேயான இடைவினைகள் மற்றும் அமைப்புக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான தொடர்புகளிலிருந்து வெளிப்படும் எதிர்பாராத விளைவுகளை எதிர்பார்க்க மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் பல பகுதிகளை ஒன்றாக இணைக்கும்போது இதன் விளைவாக வரும் சிக்கலானது எதிர்பாராத முடிவுகளுக்கு வழிவகுக்கும் மற்றும் விளைவுகளும் திட்டமிடப்படாதவையாகும் அவை கூறுகள் துணை அமைப்புகள் அல்லது அமைப்புக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான தொடர்புகளிலிருந்து எழலாம் முழுமையற்ற தகவல்களைக் கையாள அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் இது பொதுவாக எந்த உண்மையான உலகப் பிரச்சினையிலும் நிகழ்கிறது தெளிவற்ற குறிக்கோள்கள் வாடிக்கையாளர்கள் பெரும்பாலும் என்ன விரும்புகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெளிவாகத் தெரியவில்லை மற்றும் தோராயமான மாதிரிகள் வடிவமைப்பின் போது நாம் உருவாக்கும் ஒவ்வொரு மாதிரியும் உண்மைக்கு ஒரு தோராயமாகும் எனவே தோராயமான மாதிரிகள் நிச்சயமற்ற தன்மையைக் கையாளுங்கள் மற்றும் புள்ளிவிவர ரீதியாக சிந்தியுங்கள் ஒரு குறிப்பிட்ட சூழலில் இயற்பியல் அளவுகளின் தோராயமான மதிப்பீடுகளை செய்யுங்கள் மேலும் இது வடிவமைப்பின் நல்லறிவு சோதனைகளுக்கும் பாதுகாப்பாக புறக்கணிக்கக்கூடிய அளவுருக்களைக் கண்டறிவதற்கும் தேவைப்படுகிறது வழக்கமாக ஒரு சிக்கலான அமைப்பு பல அளவுருக்களைக் கொண்டிருக்கும் மேலும் வடிவமைப்பு குழு அனைத்து அளவுருக்களையும் கவனித்துக்கொள்வது மனித ரீதியாக கிட்டத்தட்ட சாத்தியமற்றது எனவே பெரும்பாலும் நாம் சம்பந்தப்பட்ட இயற்பியல் அளவுகள் பற்றிய தோராயமான மதிப்பீடுகளைச் செய்கிறோம் மற்றும் அடுத்தடுத்த வடிவமைப்பு செயல்பாட்டில் எந்த அளவுருக்களைப் பாதுகாப்பாக புறக்கணிக்க முடியும் என்று தீர்ப்பளிக்கிறோம் இது ஒரு திறமையாகும் இது நாம் மாணவர்களுக்கு உணர்வுபூர்வமாக வழங்க வேண்டும் தேவைப்படும் போது பொருத்தமான சோதனைகளை வடிவமைக்க கூடுதல் தரவைப் பெற ஒரு வடிவமைப்பு யோசனையை சரிபார்க்க சில தேவைகளை இன்னும் தெளிவுபடுத்துவதற்கு மாணவர்களுக்கு பயிற்சியளிக்கப்பட வேண்டும் சில பொருத்தமான சோதனைகளை நாம் ஏன் செய்ய வேண்டியிருக்கும் என்பதற்கு பல சூழல்கள் உள்ளன எனவே பொருத்தமான சோதனைகளை எவ்வாறு வடிவமைப்பது என்பதையும் மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் பல ஒழுங்குபடுத்தப்பட்ட பல கலாச்சார குழுக்களில் பணியாற்ற மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் மற்றொரு PO இந்த தேவையையும் கூறுகிறது பொருத்தமான வடிவமைப்பு மொழிகளைப் பயன்படுத்தி தொடர்பு கொள்ளுங்கள் அவை உரை அறிக்கைகள் வரைகலை பிரதிநிதித்துவங்கள் கணித அல்லது பகுப்பாய்வு மாதிரிகள் அல்லது ஒரு குறிப்பிட்ட களத்திற்கு அமைந்த மற்றும் தனித்துவமான மொழிகளாக இருக்கலாம் எனவே அவர்கள் பொருத்தமான வடிவமைப்பு மொழிகளைப் பயன்படுத்த வேண்டும் வடிவமைப்பு முடிவு தேர்வுகளை செய்யுங்கள் மற்றும் பெரும்பாலான நேரங்களில் அவை சரியான மற்றும் தவறானவற்றுக்கு இடையில் இல்லை ஆனால் சரியான மற்றும் சரியானவற்றுக்கு இடையில் உள்ளன இரண்டு தேர்வுகளும் சரியானவை ஆனால் எது சிறந்த தேர்வு என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் செயல்திறன் அடிப்படையில் செலவின் அடிப்படையில் சந்தைக்கான நேரத்தின் அடிப்படையில் பயன்பாட்டினைப் பொறுத்தவரை சிறந்தது என பல அளவுருக்கள் இருக்கலாம் அடிப்படையில் இரண்டும் சரிதான் ஆனால் வடிவமைப்பாளர்கள் அவைகளில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் மேலும் இந்த வகையான சிந்தனைக்கு மிகவும் குறிப்பிட்ட பயிற்சி தேவைப்படுகிறது மனித வளங்கள் செலவுகள் மற்றும் அட்டவணைகள் உள்ளிட்ட வள தேவைகளை மதிப்பிடுங்கள் வடிவமைப்பு சிந்தனைக்கு சாத்தியமான அணுகுமுறைகளில் சில திட்ட அடிப்படையிலான அறிவுறுத்தல் சிக்கல் அடிப்படையிலான அறிவுறுத்தல் உருவகப்படுத்துதல் அடிப்படையிலான அறிவுறுத்தல் மற்றும் அறிவுறுத்தலுக்கான அனுபவ அணுகுமுறை ஆகும் இந்த நான்கு அணுகுமுறைகளும் முந்தைய பாடங்களில் நாம் விவாதித்தோம் இந்த அணுகுமுறைகளின் நன்மைகள் மற்றும் வரம்புகளை நாம் கண்டோம் மேலும் குறிப்பிட்ட சூழ்நிலை சூழலையும் நாம் பார்த்தோம் இது இந்த அணுகுமுறைகளை குறிப்பிட்ட நிறுவனங்கள் மற்றும் குறிப்பிட்ட சூழல்களுக்கு மாற்றியமைக்க வேண்டியிருக்கும் இந்த முந்தைய பாடங்களில் விவாதிக்கப்பட்டபடி பொறியியல் பாடத்திட்டத்தில் வடிவமைப்பு சிந்தனைக்கான மிகவும் பிரபலமான அணுகுமுறை இப்போதும் எப்போதும் திட்ட அடிப்படையிலான அறிவுறுத்தலாக இருக்கிறது ஏனெனில் இந்த செயல்பாடு பொறியாளர்கள் தங்கள் தொழில்முறை நடைமுறையில் ஈடுபடும் செயல்பாட்டை மிக நெருக்கமாக ஒத்திருக்கிறது பாரம்பரியமாக பொறியியல் பாடத்திட்டத்தில் இறுதி ஆண்டு அல்லது இறுதி செமஸ்டரில் ஒரு பெரிய திட்டப்பணிப்ராஜெக்ட் இருந்தது மேலும் இது பொறியியல் வடிவமைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட முதல் மற்றும் ஒரே வாய்ப்பாகும் CDIO கட்டமைப்பானது பொதுவாக இதை ஒரு Capstone திட்டம் என்று அழைக்கிறது ஆனால் இந்தியாவில் இதை பிரதான திட்டம் அல்லது இறுதி ஆண்டு திட்டம் என்று அழைக்கிறார்கள் சில திட்டங்கள் குறிப்பாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் சிவில் இன்ஜினியரிங் திட்டங்கள் ஒரு முக்கிய பாடத்திட்டத்தை உள்ளடக்குகின்றன அது வடிவமைப்பு பாடம் ஆரம்ப செமஸ்டர்களில் பொதுவாக 4 வது அல்லது 5 வது அல்லது 6 வது செமஸ்டரில் தியரியாகவே இருக்கிறது பல நிறுவனங்களில் இப்படி ஒரு படிப்பு உள்ளது ஆனால் இது எல்லா துறைக்கும் பொதுவானதல்ல பெரும்பாலும் இயந்திர பொறியியல் மற்றும் சில நேரங்களில் சிவில் இன்ஜினியரிங் அத்தகைய படிப்பை உள்ளடக்குகின்றன ஆனால் பெரும்பாலும் இது தியரி பாடம் மட்டுமே சில நிறுவனங்களில் அவை சில ஆய்வகக் கூறுகளைக் கொண்டுள்ளன அங்கு அவை பொதுவாக வடிவமைப்பு செயல்பாட்டில் பயனுள்ள சில மென்பொருள் தொகுப்புகளைப் பயன்படுத்துகின்றன இறுதி ஆண்டின் முக்கிய திட்டம் உண்மையில் மதிப்புமிக்கது மாணவர்கள் செயல்பாட்டில் ஈடுபடுவது இதுவே முதல் முறை இது அவர்களுக்கு உண்மையான பொறியியல் வடிவமைப்பு அனுபவத்தை அளிக்கிறது இறுதியாண்டு அல்லது இறுதி செமஸ்டரில் இந்த திட்டம் தாமதமாக தோன்றுகிறது இந்த சூழலில் மாணவர்களுக்கு திட்டத்திற்கு பதிலாக கூடுதல் தியரி படிப்புகள் படிக்கலாம் என்ற நிறுவனங்களின் யோசனை நல்ல நடவடிக்கை அல்ல முதல் ஆண்டில் மாணவர்களுக்கு வடிவமைப்பு அனுபவத்தை வழங்குவதே தற்போது மிகவும் விரும்பப்படும் அணுகுமுறை பெரும்பாலும் யோசனை என்னவென்றால் இந்த திட்டத்தில் சேரும் பொறியியல் மாணவர்கள் இறுதி ஆண்டில் மட்டுமே பொறியியல் வடிவமைப்பை வெளிப்படுத்தும் சூழ்நிலை உள்ளது அந்த நேரத்தில் சில மாணவர்கள் உந்துதல் இல்லாமல் போகிறார்கள் முதல் ஆண்டில் உண்மையில் பொறியாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதற்கான வெளிப்பாடு இல்லை முதல் ஆண்டில் பொறியியல் வடிவமைப்பு நடவடிக்கைக்கு மாணவர்களை நாம் வெளிக்கொணர்தல் வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது ஒரு சுயாதீன வடிவமைப்பு சிந்தனை பாடநெறி 0 தியரி 0 பயிற்சி 1 ஆய்வகம் அல்லது 0 கோட்பாடு 0 பயிற்சி 2 ஆய்வக அலகுகள் தேர்வு செய்யப்படலாம் மேலும் இது திட்ட அடிப்படையிலான அறிவுறுத்தல் அணுகுமுறையைப் பயன்படுத்தி முதல் ஆண்டிலேயே அறிமுகப்படுத்தப்படுகிறது மீண்டும் CDIO கட்டமைப்பானது இதை CornerStone திட்டம் என்று அழைக்கிறது ஆனால் இந்தியாவில் இதை ஒரு எளிதான வடிவமைப்பு சிந்தனை பாடமாக அழைக்கிறோம் மாணவர்கள் முதல் ஆண்டில் இருப்பதால் ஏற்கனவே விவாதிக்கப்பட்ட சிக்கல்களைத் தீர்க்க பயிற்றுவிப்பாளர் கணிசமான வழிமுறைகளை வழங்க வேண்டும் பொறியியல் வடிவமைப்பு சிந்தனையின் சிறப்பியல்புகளான நாம் விவாதித்த பல சிக்கல்களுக்கு சில வெளிப்படையான செயற்கையான அறிவுறுத்தல் தேவைப்படலாம் தியரி வரவுகள் 0 என்றாலும் வழக்கமாக பயிற்றுனர்கள் மாணவர்களுக்கு சில கூடுதல் வழிமுறைகளை வழங்குகிறார்கள் குறிப்பாக முதல் ஆண்டில் இருக்கும் சவால்கள் இந்த சவால்கள் இறுதி ஆண்டு திட்டத்தில் கூட உள்ளன ஆனால் அவை முதல் ஆண்டு திட்டத்தில் மிகவும் கடுமையாக இருக்கின்றன ஏனென்றால் இதுபோன்ற மாணவர்கள் டொமைன் குறிப்பிட்ட படிப்புகள் அல்லது பொறியியல் படிப்புகளுக்கு இன்னும் அதிகம் வெளிப்படுத்தப்படவில்லை அனேகமாக ஒன்று அல்லது இரண்டு தொடக்க அறிமுக படிப்புகளாக இயந்திர பொறியியல் சிவில் பொறியியல் மற்றும் கணினி நிரலாக்க பாடநெறிகளில் இருக்கலாம் சிக்கல்கள் என்னவென்றால் ஆரம்ப சிக்கலை முறைப்படி எவ்வாறு தயார் செய்வது இயற்கையான மொழியைப் பயன்படுத்தி தெளிவற்ற முறையில் கொடுக்கப்பட்ட அறிக்கையிலிருந்து பொறியியல் சொற்களில் சிக்கலை எவ்வாறு உருவாக்குவது ஆரம்ப உருவாக்கம் எவ்வாறு நடைபெறவிருக்கும் இறுதியாக பொறியியல் அடிப்படையில் இது ஒரு குறிப்பிட்ட சிக்கலை எவ்வாறு பெறுகிறது இயற்கையான மொழியில் பிரச்சினையின் தெளிவற்ற அறிக்கையிலிருந்து முற்றிலும் குறிப்பிடப்பட்ட சிக்கலின் பொறியியல் அடிப்படையில் அமைந்த அறிக்கைக்கு நகர்த்துவதில் மாணவர்களுக்கு எவ்வாறு பயிற்சி அளிப்பது பலதரப்பட்ட குழுக்களை எவ்வாறு உருவாக்குவது தேவையான திறன்கள் சில அடிப்படை வடிவமைப்பு கருத்துக்கள் கருவிகள் அணுகுமுறை சில இயந்திரங்கள் மற்றும் சில மென்பொருள் தொகுப்புகள் கூட சில தொடக்க அடிப்படை வெளிப்பாடு தேவைப்படும் மாணவர்களுக்கு சில அடிப்படை பயிற்சிகளை நாம் வழங்க வேண்டும் இதனால் அவர்கள் திட்டத்தை நிறைவேற்ற சில குறைந்தபட்ச திறன்களைப் பெறுவார்கள் பயன்படுத்த வேண்டிய வடிவமைப்பு செயல்முறை குறிப்பிட்ட செயல்முறை படிகள் மிகத் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் மேலும் அந்த செயல்முறை படிகளில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் வெளிப்படையாக பெரும்பாலான நிறுவனங்கள் முதல் ஆண்டில் மிக அதிக எண்ணிக்கையிலான மாணவர்களைக் கொண்டுள்ளன எனவே திட்டக் குழுக்களைக் கையாளுவதற்கு இது எண்ணிக்கையில் மிகப் பெரியதாக இருக்கும் ஆசிரிய தரப்பில் இருந்து கணிசமான நேரமும் முயற்சியும் தேவைப்படும் இதில் ஆசிரியர்களின் சுமை மிகவும் கணிசமானதாக இருக்கும் மேலும் இந்த வளங்களை எண்ணிக்கையில் போதுமானதாக வைத்திருக்க நாம் திட்டமிட வேண்டும் மதிப்பீடும் ஒரு சவால் முடிக்கப்பட்ட வேலையை மட்டுமல்லாமல் செயல்முறைக்கு இணங்குவதையும் நாம் மதிப்பீடு செய்ய வேண்டும் மாணவர்கள் எந்த அளவிற்கு இதை புரிந்துகொண்டிருக்கிறார்கள் மற்றும் வடிவமைப்பு செயல்முறையைப் பின்பற்றுகிறார்கள் இறுதி தயாரிப்பையும் மதிப்பீடு செய்ய வேண்டும் மேலும் தனிப்பட்ட பங்களிப்புக்கும் குழு வேலைக்கும் இடையே தெளிவான வேறுபாட்டை நாம் செய்ய வேண்டும் மேலும் மாணவர்கள் தாங்கள் தனித்தனியாக மற்றும் ஒரு குழுவாகவும் மதிப்பீடு செய்யப்படுவோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயங்களை உண்மையில் பாடத்திட்டத்தின் வடிவமைப்பாளர்கள் கவனிக்க வேண்டும் இதற்கான வழக்கமான அணுகுமுறை என்னவென்றால் ஆரம்பத்தில் கோட்பாடு மற்றும் கருவிகளின் குறைந்தபட்ச நேரடி அறிவுறுத்தல் வழங்கப்படுகிறது நான் குறிப்பிட்டபடி இந்த வெளிப்பாடு மாணவர்களுக்கு சில குறைந்தபட்ச திறன்களை வழங்க தேவைப்படுகிறது சிக்கல் உருவாக்கும் கட்டத்தில் நெருங்கிய வழிகாட்டுதலும் நிகழ்கிறது ஏனென்றால் அவை தெளிவற்றதாகக் கூறப்பட்ட சிக்கலை துல்லியமான பொறியியல் சொற்களாக மொழிபெயர்க்க வேண்டும் இது மீண்டும் ஆசிரியர்களுக்கு ஒரு சுமை வழிகாட்டுதல் படிப்படியாகக் குறைக்கப்படுகிறது இதனால் மாணவர்கள் சுயாதீனமாகவும் மற்றும் குழுக்களாகவும் ஆசிரியர்கள் கையைப் பிடிக்காமல் அதற்கு ஏற்றார் போல் நடந்து கொள்வார்கள் இது ஆரம்ப கட்டங்களில் நிகழ்கிறது ஆசிரிய மட்டத்தில் சுமை என்பது நிறுவன மட்டத்தில் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சினையாகவே உள்ளது மற்றொரு அணுகுமுறை சில நிறுவனங்களில் முயற்சிக்கப்படுகிறது இது இன்னும் இந்தியாவில் மிகவும் பிரபலமாக இல்லை ஆனால் சில நிறுவனங்கள் முயற்சி செய்கின்றன இது சில வெளிநாட்டு நிறுவனங்களிலும் முயற்சிக்கப்பட்டுள்ளது கோட்பாடு மற்றும் கருவிகளின் ஆரம்ப குறைந்தபட்ச நேரடி அறிவுறுத்தல் சுமார் 2 வாரங்கள் மென்பொருள் தொகுப்புகள் மற்றும் எந்திரங்கள் மற்றும் பயன்படுத்த வேண்டிய கருவிகள் ஆகியவற்றின் குறிப்பிட்ட வெளிப்பாடு இதில் அடங்கும் அது சுமார் 2 வாரங்கள் வடிவமைப்பு கருவிகளைக் கற்றுக்கொள்வதற்கான அடிப்படையை வழங்க ஆசிரியர்களால் நியமிக்கப்பட்ட மிகச் சிறிய திட்டம் இது சுமார் 4 வாரங்கள் இருக்கலாம் இயற்கையிலேயே ஆராயக்கூடிய சிந்தனை உள்ள வடிவமைப்பு சிக்கல் திட்டக்குழு குழு வேலையை பழகிக்கொள்ள வசதி செய்கிறது இது மாணவர்களை வடிவமைப்பு சிந்தனைக்கு அம்பலப்படுத்த உதவுகிறது பிறகு தலைகீழ் பொறியியலில் ஒரு சிறிய திட்டம் அது சுமார் 3 வாரங்கள் ஒரு பூர்த்தி செய்யப்பட்ட தயாரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது மற்றும் மாணவர்கள் தலைகீழ் பொறியியல் நடவடிக்கைகளை செய்கிறார்கள் அது எதற்கு என்றால் தயாரிப்பு எவ்வாறு ஒருங்கிணைக்கப்பட்டது என்பதைப் புரிந்து கொள்ள இது வழக்கமாக ஒருவிதமான கலந்துரையாடலைத் தொடர்ந்து வரும் இந்த இறுதி தயாரிப்புக்கு வருவதற்கு பின்பற்றப்பட்ட வடிவமைப்பு செயல்முறை குறித்து மாணவர்கள் தங்கள் கருத்துகளையும் வெளிப்படுத்துகிறார்கள் பிறகு உண்மையான அல்லது ரோல் பிளே வாடிக்கையாளர்க்கு ஒரு முக்கிய வடிவமைப்பு திட்டம் சுமார் 6 வாரங்களுக்கு இந்த பயிற்சி நடவடிக்கைகளின் உச்சக்கட்டமாக இது இருக்கும் சில நிறுவனங்கள் இந்த திட்டத்தை ஒரு உண்மையான வாடிக்கையாளருக்காக செய்ய தைரியமான நடவடிக்கையை எடுத்துள்ளன பொதுவாக வாடிக்கையாளர் உள்ளூர் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் எனவே மாணவர்கள் தங்கள் பிரச்சினைகளைப் புரிந்துகொள்ள உள்ளூர் சமூகங்களைப் பார்வையிட அனுப்பப்படுகிறார்கள் பின்னர் திரும்பி வந்து ஆசிரியர்களுடன் கலந்துரையாடி ஒரு பிரச்சினையை உருவாக்கம் செய்வதன் மூலம் அதன் தீர்வு உள்ளூர் சமூகத்திற்கு சில தாக்கங்களை ஏற்படுத்தும் இதுபோன்ற விஷயங்கள் சாத்தியமில்லாத இடத்தில் பயிற்றுவிப்பாளர் ஒரு வாடிக்கையாளரின் பாத்திரத்தை வகிக்க முடியும் அல்லது சில நேரங்களில் சில திட்ட அணிகள் வாடிக்கையாளர்களின் பாத்திரங்களை வகிக்கின்றன ஆனால் வாடிக்கையாளரிடமிருந்து தேவைகளைப் பெறுவதற்கான யோசனைக்கு சில வெளிப்பாடு கொடுக்கப்பட வேண்டும் பெரும்பாலான நிறுவனங்களில் தேவைகளை வெளிப்படுத்தும் செயல்முறை படி உள்ளது இந்த குறிப்பிட்ட செயல்முறை படியில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் முதல் ஆண்டிலேயே மாணவர்கள் பொறியியல் வடிவமைப்பு சிந்தனை மற்றும் வடிவமைப்பில் ஒரு அனுபவத்தைப் பெறுகிறார்கள் இது நன்றாக வேலை செய்கிறது ஆனால் ஆசிரியரின் சுமைதான் முக்கியமான சவால் உருவாக்கப்பட வேண்டிய திட்ட யோசனைகளின் எண்ணிக்கை வழங்கப்பட வேண்டிய வளங்கள் மாணவர் அணிகளை வழிநடத்துவதற்கு செலவிட வேண்டிய நேரம் மற்றும் மதிப்பீடு மற்றும் மதிப்பீட்டில் செலவழித்த நேரம் ஆகியவை ஆசிரியர்களின் கணிசமான சுமையை குறிக்கின்றன இந்த சவால்கள் இருந்தபோதிலும் பங்குதாரர்களிடமிருந்து நன்மைகள் மிகவும் குறிப்பிடத்தக்கதாக கருதப்படுவதால் முதலாண்டில் வடிவமைப்புத் திட்டம் மிகவும் பிரபலமடைந்து வருகிறது முதல் ஆண்டில் பொறியியல் வடிவமைப்பு மற்றும் பொறியியல் வடிவமைப்பு சிந்தனைக்கு மாணவர்கள் வெளிப்படுவது ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் தொழில்துறைக்கு கூட மிகவும் கவனத்தைக் கவரக் கூடியதாக இருக்கிறது இது பொறியியலில் மாணவர் ஆர்வத்தை மேம்படுத்துகிறது மற்றும் உயர் செமஸ்டர்களில் சிறந்த கற்றலை ஊக்குவிக்கிறது என்பதை அவர்கள் கண்டறிந்துள்ளனர் அவர்கள் உயர் செமஸ்டர்களில் படித்த படிப்புகளின் சூழலை சிறப்பாகக் காண முடிகிறது மேலும் அவர்கள் அந்த படிப்புகளை அவர்களின் தொழில்முறை தேவைகளுடன் சிறந்த முறையில் தொடர்புபடுத்த முடிகிறது இது இறுதி அடுக்கு திட்டத்தில் சிறந்த செயல்திறனுக்கு வழிவகுக்கிறது அவர்கள் ஏற்கனவே ஒரு திட்டத்தைச் செய்த அனுபவத்தைப் பெற்றிருக்கிறார்கள் முதல் ஆண்டில் ஒரு பொறியியல் வடிவமைப்பாளரின் வழியில் சிந்திப்பது மற்றும் இறுதி ஆண்டு திட்டத்தில் சிறந்த செயல்திறனை உருவாக்க இது உதவுகிறது இது அவர்களின் வேலை வாய்ப்பை மேம்படுத்துகிறது மேலும் தொழில்துறையும் அதிக வேலைவாய்ப்பைப் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் சில நிறுவனங்கள் தாமதமாக இரண்டாவது மற்றும் மூன்றாம் ஆண்டுகளிலும் வடிவமைப்பு சிந்தனை என்ற யோசனையுடன் பரிசோதனை செய்யத் தொடங்கியுள்ளன இறுதி ஆண்டு எப்போதுமே பொதுவானது முதல் வருடம் இது சில ஆண்டுகளாக முயற்சிக்கப்பட்டு வருகிறது அது மேலும் தொடர்கிறது ஆனால் தாமதமாக சில நிறுவனங்கள் இரண்டாம் ஆண்டு மற்றும் மூன்றாம் ஆண்டில் கூட வடிவமைப்பு சிந்தனை பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்த முயற்சிக்கின்றன முதல் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை வடிவமைப்பு சிந்தனை படிப்புகளின் முன்னேற்றத்தில் ஒரு தொடர் வரிசை தெரிகிறது இறுதி ஆண்டில் வடிவமைப்போடு மாணவர் ஈடுபாடு மிகவும் பாரம்பரியமானது முதல் ஆண்டில் வடிவமைப்பில் ஈடுபடுவது பல நிறுவனங்களில் அறிமுகப்படுத்தப்படுகிறது ஆனால் சில நிறுவனங்கள் இரண்டாம் ஆண்டு மற்றும் அல்லது மூன்றாம் ஆண்டில் கூட வடிவமைப்பு திட்டத்துடன் பரிசோதனை செய்கின்றன சிலர் இரண்டு மற்றும் மூன்றாம் ஆண்டுகளிலும் இதை முயற்சி செய்கிறார்கள் சிலர் மூன்றாம் ஆண்டில் சிலர் இரண்டாம் ஆண்டில் இதை முயற்சி செய்கிறார்கள் மாணவர்களுக்கு இந்த வகையான வெளிப்பாடு கொடுப்பதில் கவனம் செலுத்துவது மாணவர்களுக்கு இந்த வகையான வடிவமைப்பு அனுபவத்தை வழங்குவது மேலும் மேலும் பிரபலமாகி வருகிறது இதில் நன்மைகள் தெளிவாக உள்ளன ஆனால் தேவையான ஆதாரங்களை வழங்குவது மிகவும் சவாலாக இருக்கும் நிறுவனங்கள் அவற்றின் குறிப்பிட்ட சூழ்நிலை தேவைகளைப் பொறுத்து அவர்களுக்கு எது சிறந்தது என்பதை பரிசோதனை செய்து தீர்மானிக்க வேண்டும் இந்த நடவடிக்கைகளின் எந்த வகையான கலவை அவர்களுக்கு சிறப்பாக செயல்படும் என்பதை அவர்கள் தீர்மானிக்க வேண்டும் அனைத்தின் நிறுவனங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தனித்துவமான தீர்வு இல்லை பயிற்சி 1 முதல் ஆண்டு மாணவர்களுக்கு ஒரு பொறியியல் வடிவமைப்பு சிக்கலை உருவாக்கி அதற்கான அறிவுறுத்தல் முறையை உருவாக்குங்கள் 2 உங்கள் மாணவர்கள் விரும்பிய கற்றலை எளிதாக்குவதற்காக உங்கள் துறையில் செயல்படுத்தப்பட்ட அறிவுறுத்தல் அணுகுமுறைகளை விவரிக்கவும் பயிற்சியின் பதில்களை tale com என்ற இணையதள முகவரியில் பகிர்ந்ததற்கு நன்றி அடுத்த பிரிவில் மெட்டா அறிவாற்றல் கற்றலுக்கான வழிமுறைகளைப் புரிந்துகொள்வோம் மேலும் கற்றலின் மெட்டா அறிவாற்றல் அம்சங்களை பயிற்றுனர்கள் எவ்வாறு கவனித்துக்கொள்வார்கள் இது மாணவர் கற்றலில் மிக முக்கியமான மிகப்பெரிய தாக்கங்களை கொண்ட மிக முக்கியமான அம்சம்